இந்த தொகுப்பு இலக்கிய ஆய்வு பற்றி நாங்கள் எப்படிச் சென்றோம் என்பதை விளக்கும் நாங்கள் வெப் ஆப் சயின்ஸ் மற்றும் ஸ்கோபஸின் வலைத்தளம் போன்ற மேற்கோள் தரவுத்தளங்களைப் பார்த்துள்ளோம் எங்களிடமிருந்து மேற்கோள்கள் பட்டியலைப் பெறலாம் நாங்கள் பல இணைப்புகள் பார்த்திருக்கிறோம் அங்கு வெப் ஆப் சயின்ஸ் நேரடியாக மற்றும் ஸ்பிரிங்கர் இணைப்பு போன்ற முழு உரை ஆன்லைனையும் காணலாம் ரிசெர்ச் கேட் மற்றும் அகாடமியாவில் உள்ள பத்திரிகை கட்டுரைகளைப் பியர் பகிர்வதற்கான இணைப்புகளை நாங்கள் வழங்கியுள்ளோம் பெரும்பாலான யுனிவர்சிட்டியில் நூலகங்கள் உள்ளன அதில் கடினமான நகல் வசூல் கட்டுரைகள் முழு உரைக்கு கிடைக்கின்றன எனவே எங்கள் ஆராய்ச்சி பகுதிக்கு முழு உரைகளையும் சேகரிக்கிறோம் ஆன்லைனும் கடிதமும் இரண்டும் நாங்கள் குறிப்புகள் பட்டியலை சேகரிப்போம் இந்த இரண்டையும் இணைப்பது மிக முக்கியம் எனவே எங்களது ஆய்வுப் பகுப்பிற்கு தேவையான கட்டுரைகள் எமக்குத் தெரியும் குறிப்பு செயலாக்க மென்பொருளானது இதைப் பெறுவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது JabRef மிகவும் பயனுள்ள குறிப்பு மேலாளர் மென்பொருள் ஜாப்ரெப் க்கான சொந்த வடிவமைப்பு பிபிடெக்ஸ் ஆகும் பிபிடெக்ஸ் வடிவமைப்பில் குறிப்புகளின் பட்டியலில் உங்கள் தரவு இருந்தால் அவற்றை நீங்கள் நேரடியாக லேட்டெக்ஸ் இல் பயன்படுத்தலாம் இதனால் கட்டுரை அல்லது கட்டுரை எழுதுபவருக்கு நீங்கள் மேற்கோள் காட்டலாம் உங்கள் கட்டுரையை எழுதுவதற்கு மைக்ரோசாப்ட் வேர்ட் நீங்கள் பயன்படுத்த விரும்பினால் பிபிடெக்ஸ் இலிருந்து எக்ஸ்எம்எல் வரை இலக்கியத் தரவை மாற்றுவதற்கு ஜாப்ரெப் ஐப் பயன்படுத்தலாம் பின்னர் மைக்ரோசாப்ட் ஆபிஸில் ஒரு நூலாசிரிய ஆதாரமாக குறிப்புகளின் நூல் பட்டியலை வழங்க எக்ஸ்எம்எல் வடிவமைப்பைப் பயன்படுத்தலாம் குறிப்பு முகாமைத்துவம் மிக முக்கியமானது என்பதற்கான காரணம் இந்த சுருக்கத்திலிருந்து தெளிவாகிறது ஒரு ஜௌர்னல்ஸ் பேப்பர் எழுதும்பொழுது அல்லது உங்கள் ஆய்வு டிகிரி முடிவில் புள்ளிவிவரங்கள் அட்டவணைகள் குறிப்புகள் முதலிய பிரிவுகள் அதிக எண்ணிக்கையில் இருக்க போகிறது நீங்கள் எழுத போகும் ஆவணத்தை பொறுத்து குறிப்புகளின் அளவு மாறுபடும் எனவே 10 முதல் 30 குறிப்புகளில் ஒரு கட்டுரையில் தயாரிக்கப்படலாம் அதே நேரத்தில் சுமார் 100 அல்லது அதற்கு மேற்பட்ட குறிப்புகளை ஒரு ஆய்வில் செய்யலாம் எனவே இந்த குறிப்புகள் எழுதும்போது கையேடு நுழைவு காரணமாக எந்த டைப்போக்ரா பிக்கள் பிழைகள் செய்யவில்லை என்பது மிகவும் முக்கியம் ஆவணத்தில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு வெளியீடும் ஆவணம் முடிவில் பட்டியலிடப்பட்டுள்ளது என்பதைப் பார்ப்பது முக்கியம் உங்கள் கட்டுரையை சமர்ப்பிக்கப் போகிற யுனிவர்சிட்டி யோ பத்திரிகையையோ பரிந்துரைக்கப்படும் நிலையான படிவத்தின் படி குறிப்பிடுவதன் பாணி தனிப்பயனாக்கப்படும் இந்த குறிப்புகளை வரிசைப்படுத்துவது மிகவும் முக்கியம் எனவே உங்கள் கட்டுரையை எழுதுவதற்கு நீங்கள் பயன்படுத்தும் மென்பொருளால் அதை தானாக கவனித்துக் கொள்ளலாம் இந்த அர்த்தத்தில் லாடெக்ஸ் மற்றும் மைக்ரோசாப்ட் வேர்ட ஆகியவை இந்த அம்சங்களை நன்கு கவனித்துக் கொள்ளலாம் குறிப்புகளை நாங்கள் நிர்வகிக்கும் முறையும் புள்ளிவிவரங்கள் மற்றும் அட்டவணைகள் இரண்டும் பொருந்தும் எனினும் நாம் அவற்றை இங்கே பார்க்க முடியாது எனவே மென்மையான திறமைகளை நீங்கள் கற்றுக் கொள்ள வேண்டும் எனவே உங்கள் ஆவணத்தை தானாகவே குறிப்பிடுவதைப் பயன்படுத்தி உங்கள் ஆவணத்தை மிகச் சரியாக எழுத முடியும் நீங்கள் லாடெக்ஸ் பயன்படுத்தப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் பிபிடெக்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எம் எஸ் வேர்ட ஐப் பயன்படுத்தப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் பைபிலிவ்க்ராபிக் ரெபெரென்சஸ் பயன்படுத்தப்பட வேண்டும் உள்ளீடுகளை எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் லாடெக்ஸ் ஐப் பயன்படுத்தி பைபிலிவ்க்ராபிக் ரெபெரென்சஸ் மிகவும் நேராக முன்னோக்கிச் செல்கின்றன ஒரு சுருக்கம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் டெக்ஸ் கோப்பில் அதே கோப்புறையிலுள்ள உங்கள் குறிப்பு தரவைக் கொண்டிருக்கும் பைல் கோப்பினை வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு பதிவிற்கும் பிபிடெக்ஸ் புலத்தை பிரத்யேகமாக கொண்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பைபிலிவ்க்ராபிக் ரெபெரென்சஸ் குறிப்புகள் கொண்ட கோப்பு பெயரை சுட்டிக்காட்டும் கட்டளை நூலகம் பயன்படுத்தலாம் ஆல்பா எண் வாரியாக அல்லது பெயர் பிளஸ் ஆண்டு முதலியன குறிப்பு ஒரு பாணி தேர்வு செய்ய நீங்கள் கட்டளை பயன்படுத்த முடியும் கட்டளை மேற்கோளைப் பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட குறிப்பை நீங்கள் மேற்கோள் காட்டலாம் மேலும் உங்கள் ஆவணத்தில் எந்த இடத்திலும் வைக்கலாம் குறிப்புகள் தொகுக்கையில் கிடைக்கும் அதனால் பல முறை தொகுக்க வேண்டும் எனவே நீங்கள் லாடெக்ஸ் உடன் தொகுத்து பின்னர் பிபிடெக்ஸ் பின்னர் மீண்டும் லாடெக்ஸ் இரண்டு முறை அதனால் நீங்கள் வழங்கிய வரிசையில் நூலக குறிப்புகள் அனைத்து அமைக்க வேண்டும் இங்கே பிபிடெக்ஸ் மற்றும் லாடெக்ஸ் இல் எவ்வாறு செய்வது என்பது பற்றிய ஒரு சுருக்கமான வெளிப்பாட்டை காணலாம் பைபிலிவ்க்ராபிக் ஆதாரங்களை வார்த்தையில் சொடுக்கி குறிப்பிடுவது மிகவும் நேராக முன்னோக்கி உள்ளது எவ்வாறெனினும் உங்களுடைய நூலகத் தரவு எக்ஸ்எம்எல் வடிவத்தில் கிடைக்கிறது எக்ஸ்எம்எல் வடிவமைப்புக்கு பிபி வடிவத்திலிருந்து தரவை மாற்றுவதற்கு நீங்கள் ஜாப்ரெப் ஐப் பயன்படுத்தலாம் மைக்ரோசாப்ட் வேர்ட் ரெபிரன்ஸ் மற்றும் நிர்வகித்தல் ஆதாரங்களில் உள்ள மெனுவைப் பயன்படுத்தி நீங்கள் மூல மேலாளர் உரையாடலைத் திறக்கலாம் மற்றும் எக்ஸ்எம்எல் கோப்பைத் தேர்ந்தெடுக்க உலவ பொத்தானைப் பயன்படுத்தலாம் தற்போதைய பட்டியில் வலது புறம் இடதுபுறம் உள்ள எல்லா குறிப்புகளையும் நகலெடுத்து நகலெடுத்து பொத்தானை சொடுக்கி பின் உரையாடலை மூடலாம் குறிப்புகளை கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் கட்டுரையில் உள்ள எந்த இடத்திலும் குறிப்பை மேற்கோள் காட்டலாம் மேற்கோளிடு சைட்டேஷன் பின்னர் நீங்கள் மேற்கோள் காட்ட விரும்பும் குறிப்பை தேர்ந்தெடுங்கள் உரைப் பயன்பாட்டின் அடிக்குறிப்பில் குறிப்புதவிகள் நூல் விளக்கங்கள் மேற்கோள் குறிப்புகள் பட்டியலை செருகுவதற்கான குறிப்புகள் ஒரு கட்டுரையை எழுதி முடித்துவிட்டால் உரையைத் திறக்க மறக்காதே உரையாடலை மீண்டும் திறக்க மற்றும் அவற்றை நீக்கினால் தற்போதைய பட்டியலிலிருந்து பயன்படுத்தப்படாத குறிப்புகளை நீக்கவும் குறிப்புகள் பட்டியலைப் புதுப்பிக்கவும் பிறகு நீங்கள் முடித்துவிட்டீர்கள் மைக்ரோசாப்ட் வேர்ட் சுருக்கமான டெமோவை இப்போது நாம் பார்க்கிறோம் மைக்ரோசாப்ட் வேர்ட்டின் கையெழுத்துப் பதிவேடுகளைப் பயன்படுத்துவதைக் குறிப்பிடுவது மிகவும் நேராக முன்னோக்கி உள்ளது உங்கள் கட்டுரையில் உள்ள எந்த இடத்தில் மெனு உருப்படி குறிப்புகளைப் பயன்படுத்தலாம் கட்டுரை முடிவில் கையெழுத்து முடிவில் குறிப்பு விவரத்தை செருகுவதற்கு எண்டுநோட் ஐ சேர்க்கவும் மற்ற மூலங்களிலிருந்து குறிப்பு விவரங்களை ஒட்டவும் நீங்கள் அதை ஜாப்ரெப் ல் இருந்து செய்யலாம் குறிப்புகளைப் பயன்படுத்த உங்கள் கட்டுரையில் அடுத்த கட்டத்தில் மீண்டும் ஒரே ஆவணத்தை குறிப்பிடவும் ரோமானிய இலிருந்து அரபு வரை இருக்கும் வடிவத்தை மாற்ற ஒரு அடிக்குறிப்பு மற்றும் எண்டுநோட் உரையாடலைப் பயன்படுத்தவும் மெனுவைப் பயன்படுத்தவும் காட்சி வரைவு குறிப்புகள் காட்டு உங்கள் ஆவணம் மற்றும் குறிப்புகள் பட்டியலை பிரிக்கும் அந்த வரியை நீங்கள் பார்க்க விரும்பவில்லை என்றால் கீழே உள்ள கீழ் மெனுவில் இருந்து எண்டுநோட் செப்பரேட்டர் ஐ தேர்ந்தெடுக்கவும் பாங்குகள் உரையாடலைத் திறக்கும் முகப்பு பாங்குகள் பயன்படுத்தவும் ஸ்டைல் இன்ஸ்பெக்டர் பொத்தானைக் கிளிக் செய்து இறுதி குறிப்புக்கான பாணியை அடையாளம் காணவும் பின்னர் அதே உரையாடலில் நீங்கள் எண்டுநோட் ரெபிரன்ஸ் ன் எழுத்துரு தோற்றத்தை மாற்ற மாடிபை லிங்க் ஐப் பயன்படுத்தலாம் உங்கள் ஆவணத்தின் முடிவில் உங்கள் ஆவணத்தில் நீங்கள் பயன்படுத்தப் போகிறீர்களே அந்த வரிசையில் இறுதி முடிவுகளை பட்டியலிட வேண்டும்